அனிதா தேசாயின் 'Games at Twilight' குறித்த இந்த உரையாடலுக்கு வணக்கம் மற்றும் வரவேற்பு டி மெட்ராஸில் எம் மாணவராக இருக்கும் செல்வி காயத்ரி என்னுடன் இருக்கிறார் காயத்ரி வருக நன்றி அம்மையீர் எனவே நீங்கள் கதையை என்ன செய்கிறீர்கள் அனிதா தேசாய் அவர் கற்பனைபாத்திரம்அதிகம் பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்மையில் இந்த கதையில் இருப்பதைப் போல உணர்கிறீர்கள் சூரியனை நீங்கள் உணர முடியும் அது வெப்பமாக இருக்கிறது அதன் கொதிக்கும் வெப்பம் மற்றும் இது இந்திய உணர்வுகளைப் பற்றி மிகவும் பேசுகிறது நான் நிறைய சிறுகதைகளுடன் தொடர்புபடுத்தக்கூடியதை விட இதை அதிகம் தொடர்புபடுத்த முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் குழந்தைகளில் ஒருவராக இருந்தேன் கடுமையான வெப்பத்தின் மூலம் விளையாடி வருகிறது பெற்றோர்கள் சொல்வதைப் பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை நாங்கள் நாள் முழுவதும் வெளியில் இருந்தோம் மற்ற கதைகளை விட இதை நிறைய தொடர்புபடுத்த முடியும் என்று நினைக்கிறேன் சரி மிகவும் நல்லது ஆகவே வெப்பமான கோடைகாலங்களில் பெற்றோரை ஒழுங்குபடுத்துவதற்கான குழந்தைகளின் எதிர்வினையின் அடிப்படையில் இந்திய உணர்திறன் மிகவும் புரிந்துகொள்ளத்தக்கது அதோடு நாம் தொடர்புபடுத்தலாம் ஆனால் இந்த விளையாட்டுகளில் ஒரு வகையான விபரீதமான குறிப்பு உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட கதையில் அனிதா தேசாய் உண்மையில் எங்களை ஒரு விதத்தில் கையாளுகிறார் இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் நம்புவதற்கு எங்களை நம்புவதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அவளுக்கு ஒரு உள்நோக்கம் உள்ளது இந்த விளையாட்டுகளை அந்தி நேரத்தில் அடைய எனவே நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது ஆகவே'Games at Twilight' என்ற தலைப்பின் பொருத்தத்தைப் பற்றி ஆரம்பிக்கலாம் ஆனால் அது காலையில் தொடங்குகிறது அந்தி பற்றி மிகவும் கடந்து செல்லும் குறிப்பு உள்ளது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆமாம் எனவே இது ஒரு படிப்படியான தொடக்கமாகும் உண்மையில் அனிதா தேசாயின் சொந்த கருத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் அதாவது கதையை கட்டமைப்பதில் அவர் மிகவும் கடினமானவர் அல்ல இது எனது விரிவுரை அமர்வுகளில் ஒன்றில் நான் சிறப்பித்துக் காட்டினேன் குஷ்வந்த் சிங் ஒரு திட்டவட்டமான ஆரம்பம் ஒரு திட்டவட்டமான நடுத்தர மற்றும் ஒரு திட்டவட்டமான எல்லாவற்றையும் ஒரு குஷ்வந்த் சிங் கதையில் ஒழுங்காகக் கொண்டிருப்பதைப் போல அல்ல ஆனால் இங்கே அவர் தனது எழுத்து நடை பற்றி பேசும்போது கூறுகிறார் நான் கதையை ஓட விடுகிறேன் பின்னர் அது கதாபாத்திரங்களுக்கிடையேயான உறவின் மூலம் உருவாகிறது அது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் கதைக்கு வரும் வரை நாங்கள் ரவியைப் பார்க்கவில்லை அவர் ஆரம்பத்தில் எழுத்தாளரால் மிகவும் செயற்கையாக அறிமுகப்படுத்தப்படவில்லை நீங்கள் சொல்வது போல் நாங்கள் அந்தி நேரத்தில் தொடங்குவதில்லை அதுவும் கவனிக்க மிகவும் சுவாரஸ்யமானது நாங்கள்பிற்பகலில் தொடங்குகிறோம் கதையின் முதல் வரியை இங்கே படிக்கிறேன் 'இது இன்னும் வெப்பம் இருந்தது வெளியில் விளையாட மிகவும் வெப்பமாக இருந்தது அவர்கள் தேநீர் அருந்தினார்கள் குளித்தார்கள் தலைமுடி சீவினார்கள் நீண்ட நாள் வீட்டில் சிறைவாசம் அனுபவித்தபின்னர் அது குளிர்ச்சியாக இல்லை ஆனால் சூரியனிடமிருந்து ஒரு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு இருந்தது அவர்கள் வெளியேற சிரமப்பட்டார்கள் எனவே நாம் இது பிற்பகல் என்று கருதுங்கள் குழந்தைகள் தங்களை சுத்தம் செய்யும் சடங்கைக் கடந்துவிட்டார்கள் உங்களுக்குத் தெரியும் அவர்கள் தேநீர் அருந்திவிட்டார்கள் அவர்கள் வெளியே செல்ல விரும்புகிறார்கள் ஆனால் அது இன்னும் சூடாக இருக்கிறது எனவே அங்கு ஒரு பொருத்தமின்மை உள்ளது மாலையில் பூமி குளிர்ந்து போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் குறைந்த பட்சம் இந்தியாவில் இல்லை கோடையில் வடக்கில் மற்றும் அந்தி பற்றிய யோசனை கதையில் மிகவும் தாமதமாக வந்துள்ளது என்பதையும் ரவி கொட்டகையிலிருந்து வெளியேற விரும்புவதையும் சுட்டிக்காட்ட நீங்கள் சொல்வது சரிதான் அவர் அந்தக் கொட்டகையிலிருந்து வெளியேற விரும்புகிறார் ஏனெனில் அது அந்தி என்பதால் அவர் குழந்தைகளின் குரல்களைக் கேட்க முடிந்தது அவர்கள் பாடுகிறார்கள் கோஷமிடுகிறார்கள் முதல்முறையாக சண்டையிடவில்லை ஆகவே குழந்தைகள் கொட்டகைக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கற்பனை செய்கிறார் அங்குதான் நாம் அந்தி பார்க்கிறோம் இதுதான் அந்தி என்பதை தேசாய் விவரிக்கிறார் மற்றும் கதையின் முடிவில் வாசலில் ஒரு ஒளி மென்மையாகவும் தெளிவற்றதாகவும் மஞ்சள் நிற ரோமங்கள் நீல நிற ரோமங்கள் சாம்பல் நிற ரோமங்கள் என மாறும் ஒரு வகையான நொறுங்கிய மஞ்சள் மகரந்தமாக மாறியதால் அது கொட்டகையில் இருண்டதாக வளர்ந்தது என்று நான் சொல்கிறேன் தெளிவற்ற சொற்களின் தேர்வால் தாக்கப்பட்டேன் மீண்டும் அந்தி இது அல்லது அது பகல் அல்லது இரவு இதன் இடையில் இருப்பது நிலையற்ற ஒன்று எனவே இது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் மனநிலையானது தெளிவற்றதாகவும் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டு மஞ்சள் மகரந்தத்தை தனக்குள்ளேயே மறுகட்டமைத்து நொறுங்கி விழுந்து கொண்டிருக்கிறது அந்த உணர்வு கதைகளில் நெய்யப்பட்ட ஒரு வகை என்பது மீண்டும் அல்ல மஞ்சள் நீலம் சாம்பல் மற்றும் சாம்பல் நிறம் ஒரு வகையான இருண்ட நிறம் அல்லவா மீண்டும் அது இங்கே இல்லை அங்கே கருப்பு அல்லது வெள்ளை இல்லை நிச்சயமாக இடையில் எனவே குழந்தைகள் அவர்கள் சரியாக குழந்தைகள் அல்ல அவர்கள் பெரியவர்கள் அல்ல ஆனால் இரு நிலைக்கும் இடையில் நிறைய குழப்பங்கள் உள்ளன அங்கு அவர்கள் வளர்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் இல்லை அதனால் அந்த நிலை மிகவும் சுவாரஸ்யமானது அவள் மாலை சொல்கிறாள் அந்த ஒரே ஒரு சொல் மாலை அந்தி நீர் ஓடும் சத்தம் விழுதல் பூமியின் வாசனை தண்ணீரைப் பெறுதல் அதன் தாகத்தை மிகுந்த கல்பத்தில் குறைத்து அந்த புத்துணர்ச்சியின் புத்துணர்ச்சியை குளிர்ச்சியை வெளியிடுகிறது எனவே பூமி ஒரு மனிதனைப் போன்றது உங்களுக்குத் தெரியும் அதன் தாகத்தைத் தணித்து அதை விடுவிக்கிறது உங்களுக்குத் தெரியும் காற்றில் குளிர்ச்சியும் இதுதான் கதையின் ஒரே தருணம் அமைதி நிலவுகிறது அமைதியாக இருக்கிறது அங்கே இருக்கிறது கதையின் மற்ற தருணங்களில் ஏதோவொன்றைத் தாக்கும் எதிர்மறையான ஒன்று அவநம்பிக்கையானது என்பது எல்லா சொற்களிலும் யோசனைகளிலும் கலந்திருப்பது உங்களுக்குத் தெரியும் விரிசல் வழியாக ரவி கொட்டகை மற்றும் கேரேஜின் நீண்ட ஊதா நிற நிழல்கள் முற்றத்தில் குறுக்கே கிடப்பதைக் கண்டார் அதையும் மீறி வீட்டின் வெள்ளை சுவர்கள் பூகேன்வில்லா இருண்ட மூட்டைகளில் தொங்கவிடப்பட்டிருந்த அதன் ஒளிமயத்தை இழந்து விட்டது அவரது பார்வையில் இருந்து புல்வெளி மூடப்பட்டது குழந்தைகளின் குரல்களை நீங்கள் கேட்க முடியுமா அவனால் முடியும் என்று அவருக்குத் தோன்றியது அது அவருக்குத் தோன்றியது மீண்டும் அது மிகவும் திட்டவட்டமாக இல்லை அது அவருக்குத் தோன்றியது அது சாத்தியம் அது சாத்தியம் அவர் கோஷமிடுவது பாடுவது சிரிப்பது போன்றவற்றைக் கேட்க முடியும் என்று அவருக்குத் தோன்றியது ஆனால் விளையாட்டைப் பற்றி என்ன நடந்தது அது முடிந்துவிட முடியுமா அது இன்னும் இல்லாதபோது அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படாதபோது எப்படி முடியும் எனவே எனது சொற்பொழிவுகளில் நான் மீண்டும் குறிப்பிட்டுள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மரங்கள் பூகெய்ன்வில்லா மரங்கள் பற்றிய விளக்கம் அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆரம்பத்தில் பூகேன்வில்லா மரங்கள் மீண்டும் மிக அழகாக விவரிக்கப்பட்டன மீண்டும் இங்கே அது அதன் ஒளிமயத்தை இழந்துவிட்டது என்று கூறுகிறது எனவே இது வரவிருக்கும் ஒரு விஷயத்திற்கான முன்னறிவிப்பா ஆமாம் ஆமாம் ஒருவேளை நான் முன்பு விளக்கியது போல காயத்துடன் தொடர்புடைய ஒரு வண்ணம் கழுத்தை நெரிப்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் காயப்படும்போது அல்லது காயமடைந்தால் அல்லது தாக்கும்போது உங்கள் தோலில் தோன்றும் நீலநிற சாம்பல் நிறம் இந்த பூகெய்ன்வில்லா மரத்துடன் தொடர்புடையது உண்மையில் கவரும் வண்ணங்கள் இது ஒரு வினோதமான மற்றும் மிகவும் மாறுபட்ட யோசனையாகும் நீங்கள் சொன்னது போல் இது ரவி தான் விரும்புவதைப் பெறப்போவதில்லை என்ற பொருளில் ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் அவரது இதயத்தின் ஆசை ஏமாற்றமடையப் போகிறது ஆகவே ரவியின் கடைசி உருவம் உங்களுக்குத் தெரிந்த ஒரு இறந்த நபரைப் போல தரையில் கிடக்கிறது எனவே பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் மிகவும் மிகவும் துயரமானவர்கள் மேலும் அது மரணத்தின் தொடர்புகளைக் கொண்டுள்ளது ஆகவே அவர் மீண்டும் தனது மனதிற்கு ஏற்படும் காயத்தை புகேன்வில்லாவுடன் தொடர்புடைய பற்றாக்குறை அல்லது ஒளிர்வுடன் ஒப்பிடலாம் மேலும் அது அதன் ஒளிமயத்தை இழந்துவிட்டது என்று அவர் கூறுகிறார் எனவே இது வேறு சில வண்ணமாக மாறுகிறது இது அந்த கவரும் வண்ணங்களை விட மோசமானது மற்றும் அந்த நிறத்தில் காயம் மற்றும் காயமடைதல் ஆகியவை உள்ளன எனவே இது மிகவும் மிகவும் கற்பனையானது உங்களுக்குத் தெரியும் கதை மற்றும் இந்த படங்கள் அனைத்தும் மிகவும் இனிமையானவை அல்லது ஆரோக்கியமானவை அல்லது மகிழ்ச்சியானவை அல்ல அவை விளையாடும் குழந்தைகள் விளையாட்டு மற்றும் குழந்தைகள் விளையாட்டின் சூழலில் மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் சொன்னதைப் பொறுத்தவரை குழந்தைகள் விளையாட்டு குழந்தைப் பருவம் பெரும்பாலும் மிக அதிகம் இது நிறைய ஆசிரியர்களால் விரும்பப்படுகிறது ரஸ்கின்பாண்டின் Ruskin Bonds 'Blue Umbrella' பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தபோது கூட குழந்தைப் பருவம் எப்படி இருக்கிறது அவை தூய்மையானவை அத்தனைதான் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் அனிதா தேசாய் இங்கே அவர் மிகவும் யதார்த்தத்தை வெளிப்படுத்த குழந்தைகள் விளையாடும் மிகவும் அப்பாவி காட்சியைப் பயன்படுத்துகிறார் ஆம் மிகவும் சரி பாண்டின் Bond விஷயத்தில் இது மிகவும் நுட்பமாக செய்யப்படுகிறது உண்மையில் நுட்பமாகக் கழிக்க முடியாது சில துப்புகளுக்குப் பின் செல்ல எங்கள் உளவு கண்ணாடியைப் பயன்படுத்த வேண்டும் அந்த மலை கிராமத்தில் எல்லாம் சரியாக இல்லை என்றும் அங்கே எலும்பு முறிவுகள் உள்ளன என்றும் அது நமக்குச் சொல்கிறது சமூக முறிவுகள் பாலின பாகுபாடுகள் உள்ளன வர்க்கப் பிளவு உங்களுக்குத் தெரியும் இந்த கூறுகள் அனைத்தும் உள்ளன இயற்கையின் அழகின் அடியில் மறைந்திருக்கும் இங்கே நான் சொல்வது மிகவும் தெளிவாகத் தெரிகிறது ஆனால் நாங்கள் அந்தப் பிரச்சினையையோ அல்லது போராட்டத்தையோ அல்லது விளையாட்டு மைதானத்திற்குள் சண்டையையோ மட்டுப்படுத்த முனைகிறோம் இது குழந்தைகள் தங்களுக்குள் சண்டையிடுவதுதான் ஆனால் சண்டையிடுவது மிகவும் கடுமையானது மற்றும் கொடுமையானது என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் கிட்டத்தட்ட வன்முறையால் சட்டை கிழிந்துவிடும் அங்கே தள்ளுவது அசைவது உதைப்பது கதையில் ஒரு கணம் இருக்கும்போது ரவி அவனைப் பெற முடியும் என்று நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கொட்டகைக்கு வெளியே ரகு ஒரு பெண்ணைத் தாங்குவதைக் கேட்கிறான் ஒரு இளைஞனின் சூழலில் இருப்பது மிகவும் குழப்பமான படம் உங்களுக்குத் தெரியும் ஒரு பெண்ணை அணுகுவது மேலும் பல சங்கங்களைப் பற்றி நாங்கள் நினைக்கிறோம் குறிப்பாக உங்களைப் பொறுத்தவரை பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற விஷயங்கள் தெரியும் அதனால் அது எப்போதும் இருக்கும் மூலையில் பதுங்கியிருக்கும் எனவே குழந்தைகளின் விளையாட்டுக்கள் வெறும் குழந்தைகளின் விளையாட்டுகள் அல்ல அது சிதறடிக்கிறது மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது மேலும் அவர்கள் தொடர்பில் இருக்கும் வயதுவந்தோர் உலகத்தைப் பற்றியும் இது நம்மை வியக்க வைக்கிறது இது என்ன வகையான வயதுவந்த உலகம் அவர்களை மாதிரியாக வைத்திருக்கும் விஷயம் அந்த பெரிய வீட்டில் விளையாடும் குழந்தைகளுக்கு அது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த குழந்தைகள் விளையாடும் விளையாட்டுகளால் இந்த கேள்விகள் தூண்டப்படுகின்றன கதையில் பெரியவர்களைப் பற்றி பேசலாம் குடும்பத்திற்கு செயலற்ற தன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன் ரவி இவ்வளவு நேரம் போய்விட்டாள் குடும்பத்தினர் வரவில்லை அவன் திரும்பி வரும்போது அவள் கோபப்படுகிறாள் அதுதான் தேசாய் சொல்கிறாள் அவள் கூட இல்லை அவன் அங்கே அழுகிறான் அவள் வருகிறாள் அவள் கோபப்படுகிறாள் அவள் அவனை அமைதியாக இருக்கும்படி கேட்கிறாள் அவன் இவ்வளவு நேரம் இல்லை என்று கூட அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை எனவே அவர்களின் அணுகுமுறையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மீண்டும் ரகுவைப் பயன்படுத்துவது ஒரு பெண்ணைப் பற்றிக் கூறுகிறது அவர் பெரியவர்களைப் பிரதிபலிக்கிறார் ஏனென்றால் அவர் அந்த வயதில் இருப்பதால் அவர் வயது வந்தவராக மாற விரும்புகிறார் ஆனால் அவர் ஒரு வயது வந்தவர் அல்ல நிச்சயமாக நீங்கள் தலையில் ஆணியைத் தாக்கினீர்கள் குறிப்பாக ஒரு இளம் குழந்தை அனுபவிக்கும் வேதனைகளுக்கு அம்மா சரியான முறையில் செயல்படவில்லை அந்த வரிக்கு மீண்டும் செல்வோம் எனவே ரவி வெளியே வரும்போது இதைப் பார்க்கிறார் புல்வெளியில் குழந்தைகள் கோஷமிடுவதை நிறுத்துகிறார்கள் அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை முறைத்துப் பார்க்கிறார்கள் அவர்களின் முகம் அந்தி நேரத்தில் வெளிர் மற்றும் முக்கோணமாக இருந்தது அவற்றைச் சுற்றியுள்ள மரங்களும் புதர்களும் மை மற்றும் செப்புல்க்ரலாக sepulchral நின்று அவை முழுவதும் நீண்ட நிழல்களைக் கொட்டின அவர் மீண்டும் தோன்றுவது அவரது ஆர்வம் அவரது காட்டு விலங்கு அலறல் அம்மா தனது கூடை நாற்காலியில் இருந்து எழுந்து கவலையுடன் கோபமாக அதை நிறுத்துங்கள் அதை நிறுத்துங்கள் ரவி ஒரு குழந்தையாக இருக்க வேண்டாம் என்றும் நீங்களே உங்களை காயப்படுத்தியிருக்கிறீர்கள் பின்னர் அவரைப் பார்த்தீர்கள் குழந்தைகளுக்கு கலந்துகொண்டு கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு புல் பச்சை நிறமாகவும் ரோஜா சிவப்பு நிறமாகவும் கோஷமிட்டது ஆகவே மீதமுள்ள குழந்தைகளால் அவருக்கு வழங்கப்பட்ட கவனத்தை நீங்கள் அறியாததால் ரவி மிகவும் ஏமாற்றமடைந்தோம் அவர் அவர்களிடம் குற்றம் சாட்டுகிறார் எல்லா நேரத்திலும் அழுகிறார் அம்மா சற்று கவலைப்படுகிறார் ஆனால் அவளும் கோபப்படுகிறாள் அவளுடைய கவலை அவனது உடல் நலனை நோக்கியே இருக்கிறது நான் முன்பே குறிப்பிட்டது எனவே அவள் மன நிலை மற்றும் அவன் இருக்கும் நிலையைப் பற்றி கவலைப்படுவதை விட அவன் உடல் நிலையைப் பற்றி கவலைப்படுகிறாள் அவன் செய்கிற அழுகை ஒருபுறம் ஒதுக்கித் தள்ளப்படுகிறது அது அவளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வகை அவள் ஒரு குழந்தையாக இருப்பதை நிறுத்து ஒரு வளர்ந்தவள் ஒரு பெரியவரைப் போல நடந்து கொள்ளுங்கள் குழந்தையைப் போல நடந்து கொள்ள வேண்டாம் அவர் ஒரு பையன் என்பதால் மீண்டும் ஆம் அது மற்றொரு நல்ல கேள்வி எனவே சிறுவர்கள் அழக்கூடாது மிகவும் நல்லது மீரா மற்றொரு பெண்ணும் தாயின் அணுகுமுறையை பிரதிபலிப்பதை நாங்கள் காண்கிறோம் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் அடுத்த பெரியதைப் பார்த்தால் அந்த இடம் எங்கே அவள் அழ வேண்டாம் என்று உங்களுக்குத் தெரியும் என்று மீரா கூறுகிறார் மீரா தான் ஆரம்பத்தில் சண்டையிடும் சிறுவர்களைப் பிரித்தவர் இந்த விளையாட்டின் மூலம் யார் தேடுவார்கள் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று அவர் மூலோபாயத்துடன் வருகிறார் ரவியை கொட்டகையில் இருந்து வெளியே வந்தபின் இப்போது அவனை அவனது இடத்தில் நிறுத்துகிறாள் வரியில் சேருங்கள் சிக்கலை ஏற்படுத்தாது என்று உங்களுக்குத் தெரிந்த வரியின் முடிவில் இருங்கள் எனவே படிநிலைக்கு இறுதியில் ஒப்புதல் அளிக்கும் பெண் புள்ளிவிவரங்கள் எங்களிடம் உள்ளன வைக்கப்பட்டுள்ள சமூக ஒழுங்கை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் சிறிய தலையீடுகளை செய்கிறார்கள் அதுதான் அவை தலையீடுகள் சிறியவை ஆணாதிக்கத்தின் உள்மயமாக்கல் மீண்டும் அவர்கள் பெரியவர்கள் செய்வதைப் பிரதிபலிக்கிறார்கள் நிச்சயமாக எனவே தந்தை உருவத்தை நாங்கள் கடைசி வரை காணவில்லை அவர் உங்களுக்குத் தெரிந்த தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார் எல்லா விளையாட்டுகளையும் அவர் விளையாடுவதைப் பார்க்கிறார் அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவர் மிகவும் அதிகாரப்பூர்வமாகவும் குழந்தைகள்நடந்து கொள்வதிலிருந்து புரிகிறது உங்களுக்குத் தெரியும் அவர்கள் நன்றாக நடந்துகொள்வது போல் தோன்றியது தந்தை சுற்றிலும் இருக்கும்போது அவர்கள் எந்தவிதமான அழிவையும் ஏற்படுத்துவதாகத் தெரியவில்லை குழந்தைகளின் உதவியுடன் கார் கழுவப்படுவதை நீங்கள் கவனித்தால் அதுதான் அவர்கள் எந்தவொரு பிரச்சனையும் ஏற்படுத்தாத ஒரே ஒரு செயலாகும் இதுவா தந்தை சுற்றி இருப்பது எனவே இதுவும் நாம் ஊகிக்கக்கூடிய கேள்வி நாங்கள் படங்களைப் பற்றி நிறையப் பேசினோம் மேலும் நாம் அதிகம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது மிகவும் தெளிவாகத் தெரிகிறது ஆரம்ப பத்திகள் முதல் எல்லாவற்றையும் நீங்கள் அதிகம் பயன்படுத்தாமல் கற்பனை செய்யலாம் உங்கள் சொந்த அனுமானங்கள் அவள் கற்பனைக்கு எதையும் நிறைய விட்டுவிடவில்லை அவள் மிகவும் அழகாக எழுதுகிறாள் எனவே அவளுடைய மொழி மிகவும் தெளிவானது ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இதைப் பற்றி மேலும் பேச முடியுமா நான் சொன்னது போல் இது மிகவும் பணக்காரமானது அது மிகவும் அடர்த்தியானது ஒரு சிறிய பத்தியைப் பயன்படுத்தி உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறிய பத்திக்குள் நீங்கள் பல மணிநேரம் உங்களை இழக்க நேரிடும் நான் முன்பு பேசிய ஏதாவது ஒன்றை நெருக்கமாகப் படிக்க நான் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பேன் ஆனால் அதை மீண்டும் பார்ப்பது மதிப்புக்குரியது எனவே இது கொட்டகை பற்றிய பகுதி உடைந்த தளபாடங்கள் மற்றும் உருட்டல் மற்றும் கசிவு வாளிகள் அனைத்தையும் மார் மாற்றியபோது கொட்டகை வருடத்திற்கு ஒரு முறைக்கு மேல் திறக்கப்படவில்லை வெள்ளை எறும்பு புற்றுகள் உடைக்கப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டு சிலந்தி வலைகள் மற்றும் எலி துளைகளில் துளைக்கப்பட்ட இதனால் முழு நடவடிக்கையும் ஒரு மோசமான பாழடைந்த மற்றும் கைப்பற்றப்பட்ட நகரத்தை சூறையாடுவது போன்றது கதவின் பச்சை இலைகளால் ஆன கதவு தொய்வு ஏற்பட்டது அவர்கள் துருப்பிடித்த கீல்களில் இருந்து கிட்டத்தட்ட இருந்தனர் கீல்கள் பெரியவையாக இருந்தன கதவுக்கும் சுவர்களுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளியை எலிகள் நாய்கள் மற்றும் ரவி வழுக்கிச் செல்ல போதுமான அளவு மட்டுமே செய்தன ஆகவே உயிரினங்கள் மற்றும் பொருட்களின் தொடர்பு அதிசயமாக செய்யப்படுகிறது இந்த அடையாள மொழியால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் இந்த செயலற்ற வீட்டுப் பொருட்கள் மற்றும் இந்த தவழும் ஊர்ந்து செல்வது பற்றிப் பேசுவதற்கும் அவற்றை ஒரு மோசமான கொள்ளையடிக்கப்பட்ட நகரத்துடன் ஒப்பிடுவதற்கும் தாய் படத்தைப் பயன்படுத்துவதற்கும் நான் பயன்படுத்துகிறேன் அதைச் செய்ய வெற்றியாளராகவும் அது மிகவும் வியக்கத்தக்கதாகவும் இருப்பதால் அது சரியான அர்த்தத்தைத் தருகிறது இது சரியான அர்த்தத்தைத் தருகிறது ஏனென்றால் தாயாகிய மீராவை நாம் உற்று நோக்கினால் அவர்கள் இந்த வீட்டிலுள்ள நலிந்த இளம் குழந்தைகளிடம் குறைந்த அனுதாபம் காட்டுகிறார்கள் ரவி கூட எலிகள் மற்றும் நாய்களுடன் ஒன்றிணைந்திருப்பது எப்படி என்று உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு வரிசையிலும் மிகக் குறைவானவர்களை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட கதையின் படங்கள் வெறுமனே விளைவுக்காக இல்லை இது வாசகர்களிடையே உங்களுக்குத் தெரிந்த ஒரு புத்திசாலித்தனத்தை உருவாக்குவது மட்டுமல்ல இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உள்ளது மேலும் அவர் இந்த குழந்தைகளின் உலகத்தையும் அந்த உலகில் உள்ள படிநிலையையும் மற்ற படிநிலைகளைப் பற்றிப் பேசுகிறார் என்று நினைக்கிறேன் சமுதாயத்தில் இந்த வகையான நபர்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளனர் அல்லது படிநிலையின் வலுவூட்டல் மற்றும் அந்த புள்ளிவிவரங்கள் மற்றும் தாய் புள்ளிவிவரங்களை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் அவர்கள் இந்த இலட்சியவாதங்களுடன் சுழன்றிருக்கிறார்கள் மேலும் அவர் கதையின் தருணங்களில் அதை அவிழ்த்து விடுகிறது அது மிகவும் திறமையாகவும் நுட்பமாகவும் செய்யப்படுகிறது மீண்டும் படிநிலைகளைப் பற்றி பேசுகிறார் உடன்பிறப்பு வரிசைமுறைகள் வெளியில் இருக்கும் படிநிலைகளை சமூக வரிசைமுறைகளை பிரதிபலிக்கின்றன என்று நினைக்கிறீர்களா ஆமாம் அது பிரதிபலிக்கக்கூடும் உதாரணமாக இங்குள்ள உரையாடலைப் பார்த்தால் ஆரம்ப உரையாடல் அவர்கள் மறைத்து தேடும் இந்த விளையாட்டை விளையாட முடிவு செய்தால் இதை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் அந்த உரையாடலுக்கு பேச்சு முன்னொட்டு இல்லை யார் பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் செய்யவில்லை ஆனால் நாம் யூகிக்க முடியும் ஒரு முதியவர் இருக்கிறார் ஒரு இளையவர் இருக்கிறார் அதனால் அந்த வகை நிறுவப்பட்டுள்ளது மூத்தவர்கள் இளையவர்களை மிதிக்கிறார்கள் உங்களுக்குத் தெரியும் மேலதிகாரிகள் தாழ்ந்தவர்களை மிதிக்கிறார்கள் சமூக மேலதிகாரிகள் சமூக தாழ்ந்தவர்களை மிதிக்கிறார்கள் அந்த உரையாடலில் நீங்கள் பல்வேறு வகையான வகைகளையும் அவற்றின் ஆர்டர்களையும் வைக்கலாம் இதுதான் உரையாடல் அவர்கள் எங்களை மறைத்து விளையாடுவோம் அது யார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் இருக்க வேண்டும் நான் ஏன் இருக்க வேண்டும் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் மூத்தவர் அது அர்த்தமல்ல எனவே மூத்தவர் எந்தவிதமான அழுத்தத்திற்கும் எளிதில் கட்டுப்படுவதில்லை ரகு விளையாட்டை இழந்தாலும் கூட அவர் முடிவை மிக எளிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்பது மிகவும் தெளிவாகத் தெரிகிறது நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் மீரா ஏமாற்றினார் அவர் ஏமாற்றினார் என்று அவர் கூறுகிறார் எனவே அந்த கோபம் எளிதில் வெளிப்படுத்தப்படுகிறது மேலும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் அதிலிருந்து தப்பிக்கவும் அவருக்கு அந்த இடம் உள்ளது அது மிகவும் சுவாரஸ்யமானது மேலும் அவர் தோற்ற பக்கத்தில் இருக்கும்போது அவரை ஆதரிக்க மற்ற அதிகாரத்தையும் நாடுகிறார் நாங்கள் வராண்டாவில் தாழ்வாரத்தில் விளையாட வெளியே செல்வோம் என்று மா சொன்னதாக அவர் கூறுகிறார் எனவே அவர் மற்ற உயர் உத்தரவுகளின் உதவியைப் பெறுகிறார் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அது மிகவும் சுவாரஸ்யமானது ரகுவின் கதாபாத்திரம் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அவர் விசில் அடித்து ஒரு காட்சி உள்ளது நான் உன்னை தனியாக விடப் போவதில்லை என்று அவர் கூறுகிறார் அவர் யாரையாவது உதைக்கிறார் விசில் மற்றும் உதைத்தல் நான் அவற்றை எடுத்துக்கொள்வேன் இந்த விசில் என்பது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது செய்யும் ஒரு ஒலி வழக்கமாக அதுதான் நாங்கள் செய்கிறோம் இது கொடுமைப்படுத்துபவர்களுடனும் தொடர்புடையது முற்றிலும் இது கொடுமைப்படுத்துபவர்களுடனும் தொடர்புடையது இதுதான் அவர் செய்கிறார் எனவே நீங்கள் ஒரு நேர்மறையான சுழற்சியைப் பார்த்தால் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது செய்யப்படுகிறது இது மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் துன்புறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படலாம் உங்களை விட தாழ்ந்தவர்கள் அதைத்தான் அவர் செய்கிறார் அவர் மறைத்து வைத்திருக்கும் மற்ற குழந்தைகளை வேட்டையாடும்போது அவரது விசில் கூர்மையாகவும் கோபமாகவும் மாறும் எனவே அங்கே ஒரு வேட்டை இருப்பதைப் போலவே இருக்கிறது வில்லியம் கோல்டிங்கின் William Golding வேலை நமக்கு நினைவூட்டப்படுகிறது அங்கு அவர் சிறுவர்கள் அனைவரையும் பள்ளி சிறுவர்களைப் பேசப் பயன்படுத்துகிறார் அழுத்தங்கள் மற்றும் மோதல்கள் மற்றும் போரினால் இயக்கப்படும் நிலப்பரப்புகளைப் பற்றி ஆமாம் குறிப்பாக ஈக்கள் இறைவன் மற்றும் சிறுவர்கள் அனைத்து பாகுபாடுகளையும் முக்கிய சமூகத்தில் பெரியவர்கள் விளையாடும் அனைத்து கொடூரங்களையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆகவே ரகு மிதிக்கும் போது அந்த வகையான ஒற்றுமையும் இங்கே தெளிவாகத் தெரிகிறது அவர் எல்லா தூரிகைகளையும் புதர்களையும் நசுக்குகிறார் அவர் ஒரு சுவரை அச்சுறுத்துவதற்கு ஒரு குச்சியைப் பயன்படுத்துகிறார் மேலும் விளையாட்டின் ஒரு பகுதியாக அவர் பயன்படுத்தும் மொழியும் கூட நீங்கள் இறந்துவிட்டீர்கள் இது மிகவும் மிகவும் குறியீடாகும் மேலும் மீண்டும் மரணம் கல்லறை சவப்பெட்டி போன்ற சூழ்நிலைகளுடன் ஏராளமான தொடர்புகள் உள்ளன இவை அனைத்தும் உண்மையில் மொழி மூலம் விளையாடப்படுகின்றன நீங்கள் மிகவும் மோசமாக குறிப்பாக கொட்டகையை நினைக்கும் போது இது மிகவும் நோயுற்றது உடல் உங்களுக்குத் தெரியும் கொட்டகையின் தோற்றம் இது ஒரு மை படுத்தப்பட்ட இடம் ஒரு சவப்பெட்டியுடன் இணக்கமான ஒரு இடம் உங்களுக்குத் தெரியும் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பு உள்ளது ஒரு உட்பொதிக்கப்பட்ட கதை உள்ளது இது ரவி ஒரு துணி அலமாரியில் சிக்கியதைப் பற்றி பேசுகிறது எனவே அவர் அங்கு மிகவும் பரிச்சயமானவராக உணர்ந்தார் ஏனெனில் அது அவரது தாயின் கூட்டாளிகளைக் கொண்டுள்ளது ஆனால் மீண்டும் சிறிய இடைவெளிகளில் அடைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் மற்றும் வீடு கூட மிகவும் உகந்ததாகவோ அல்லது இணக்கமாகவோ இல்லை எழுத்தாளர் கூறுகிறார் மூன்றாவது நபர் கதை கூறுகிறார் வீடு குளிர்ச்சியாக இல்லை ஆனால் குறைந்தபட்சம் சூரியனிடமிருந்து ஒரு பாதுகாப்பு குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு இது சிறந்த கிளிச் ஹோம்லி வீடு அல்ல ஏராளமான வசதிகளுடன் பல்வேறு இடங்கள் இதைக் குறிக்கின்றன அவர் சிக்கியிருக்கும் வீடு கொட்டகை கைத்தறி அலமாரியில் எனவே சிக்கிக்கொள்ளும் எண்ணமும் இருக்கிறது ரவியின் சமுதாயத்தால் சரிபார்ப்பு தேவை இது ரவிக்கு மட்டுமல்ல நீங்கள் கோல்டிங்கைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தது போல பெரியவர்களைப் பற்றி பேசும்போது அது மிகவும் வெளிப்படையானது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது குழந்தைகள் மீது திணிக்கப்படும்போது குழந்தைகள் அதைச் செய்யும்போது நாங்கள் அதிர்ச்சியடைகிறோம் எனவே இது ஒரு நல்ல ஒப்பீடு என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் அனிதா தேசாய் இந்த முரண்பாடுகளையும் பயங்கரம் மாகவும் கொடூரங்களையும் வளர்க்க குழந்தைகளைப் பயன்படுத்தினார் மிருகத்தனம் என்பது ராகுவின் நடத்தையில் எல்லா இடங்களிலும் உள்ளது சில சமயங்களில் ரவியுடன் கூட தொடர்புடையது ஏனென்றால் அவர் வசூலிக்கும் கொட்டகையிலிருந்து வெளியே வரும்போது அந்த விளக்கத்தை நாம் மிக நெருக்கமாகப் பார்த்தால் அவர் வசூலிக்கும் ஒரு மிருகம் போன்ற குற்றச்சாட்டுகள் சரி ஒரு ராம் போல அல்லது ஒருவித வேட்டையாடும் கட்டணம் வசூலிப்பது ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையாகும் மீண்டும் அவர் அழுகிறார் அந்த அழுகை விலங்குகளின் அலறலுடன் தொடர்புடையது ஆகவே பழமையான உள்ளுணர்வு தோலுக்கு அடியில் இருக்கும் மேலும் நீங்கள் தூண்டப்படும்போது அல்லது ஒரு மூலையில் தள்ளப்படும்போது அது வெடிக்கும் இதனால் உறுப்பு கூட அங்கீகரிக்கப்பட வேண்டும் உங்களுக்குத் தெரியும் மிருகத்தனம் மற்றும் வன்முறையாக இருக்கும் திறன் எல்லோரிடமும் இருக்கிறது மேலும் ஆண் குழந்தைகளுடன் இருக்கலாம் பெண் குழந்தைகளை விட சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் தப்பிக்க தங்கள் புத்திசாலித்தனத்தையும் நுட்பத்தையும் பயன்படுத்துகிறார்கள் எனவே அதுவும் இருக்கிறது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் அங்கு பதிலளித்தேன் எனவே சரிபார்ப்பு பற்றி புள்ளி ஆரம்பத்தில் அவர் வெற்றியை விரும்புகிறார் இந்த வயதான குழந்தைகள் அனைவரிடமும் வெற்றி பெற்றவராக அவர் இருக்க விரும்புகிறார் அதனால் தான் அவர் ஏங்குகிறார் அவர் ஒரு சிறிய பையனுக்காக கொட்டகைக்குள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார் இந்த பழைய விஷயங்கள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளார் உங்களுக்குத் தெரியும் தூசி நிறைந்த விஷயங்கள் மற்றும் தவழும் ஊர்ந்து செல்கிறது அவர் பாம்புகளை கற்பனை செய்கிறார் உங்களுக்குத் தெரியும் சுற்றி வலம் வருவது மற்றும் போன்ற விஷயங்கள் அது வெற்றியை எதிர்பார்த்து வெளியே வருகிறது அவர் அதைப் பெறவில்லை அவர் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளார் ஆனால் அதைவிட எல்லோரும் அவரைப் பற்றி மறந்துவிட்டார்கள் என்பதுதான் ஏமாற்றம் அதுதான் கொடூரத்தின் திகில் பெற்றோர்கள் கூட அவரைப் பற்றி மறந்துவிட்டார்கள் காணாமல் போன ஒரு குழந்தையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாதபோது அது உங்களுக்கு செயலற்ற தன்மைதான் பெற்றோர் இருவரும் இருக்கிறார்கள் தாயும் தந்தையும் அவர்கள் ரவியை அழுது வெளியே வரும் வரை அவர்கள் கவனிக்கவில்லை அப்படியிருந்தும் அவருக்கு எந்த அனுதாபமும் கிடைக்காது தந்தையைப் பற்றி என்ன அவர் தனது குழந்தைக்கு எந்த விதமான எதிர்வினையும் செய்யவில்லை அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் அவர் ஏன் தனது மனைவியைப் பேச அனுமதிக்கிறார் அவர் அதைச் செய்ய அனுமதிக்கக்கூடும் ஏனென்றால் அது அவளுடைய வேலை அது அவளுடைய பணி எனவே எங்களிடம் பாலின பாத்திரங்கள் அழகாக பிரிக்கப்பட்டு மூட்டை கட்டப்பட்டுள்ளன எனவே இவை அனைத்தும் உங்களுக்குத் தெரியும் கேள்விகள் நம் மனதில் வளர்கின்றன இந்த விஷயங்களைப் பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கும்போது அதனால் அது இருக்கிறது ஆகவே அந்த அற்பத்தனம் அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது மேலும் அவர் ஈரமான புல் மீது முழு நீளமாக முகத்தை நசுக்கியிருப்பதைப் பார்ப்பது மிகவும் இனிமையாகவும் துயரமாகவும் இருக்கிறது இனி அவரது முக்கியத்துவத்தின் கொடூரமான உணர்வால் மௌனம் இல்லை அவர் தாய் பூமியிலிருந்து ஆறுதல் தேடுகிறார் என்ற அர்த்தத்தில் இது மிகவும் இனிமையானது இந்த இளம் குழந்தைக்கும் பூமிக்கும் தேவையான ஆறுதல்களை அவரது சொந்த தாய் வழங்காதபோது உங்களுக்குத் தெரியும் மிகப்பெரிய தாய் உருவம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக அவரது தோரணை அறிவுறுத்துகிறது மரணம் எனவே இது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இறந்து புதைக்கப்பட்டு இயற்கையோடு மிக நெருக்கமாக இருக்கும்போதுதான் உங்களுக்கு இறுதி ஆறுதல் கிடைக்கும் என்ற எண்ணம் உள்ளது எனவே இந்த யோசனைகள் அனைத்தும் தவிர்க்க முடியாமல் நாம் கவலைப்பட முன்வருகின்றன மீண்டும் அப்பாவித்தனத்தின் மரணம் பற்றி கூட பேசலாம் ஆம் முற்றிலும் ஆனால் அவர் இனி உலகை ஒரே மாதிரியாக பார்க்க மாட்டார் அந்த அப்பாவித்தனத்தை இழப்பது அவர் செய்யும் எதுவும் பயனற்றது அது மீண்டும் மீண்டும் தொடரும் என்று நான் நினைக்கிறேன் ஆம் முற்றிலும் அப்பாவித்தனத்தை இழப்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் தன்னைச் சுற்றியுள்ள மக்களிடமிருந்தும் அவரைச் சுற்றியுள்ள சமூகத்திலிருந்தும் அவருக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்பதை அவர் உணர்ந்திருப்பது இந்த சமூகத்தில் ஒரு வாழ்க்கையை நடத்துவது மிகவும் எளிதானது அல்ல நீங்கள் இப்போது வாழ்க்கையை வழிநடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது அந்த இளம் வயதிலேயே அவர் அந்த வேதனையான பாடத்தை கற்றுக்கொள்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக வழிநடத்திக் கொள்ள வேண்டிய வயது வந்தோருக்கான உலகில் வளர்ந்து துவங்குவதற்கான ஒரு பாடமாக இது உங்களுக்குத் தெரியும் வசதி ஆறுதல் அல்லது சரிபார்ப்புக்காக மற்றவர்களைச் சார்ந்து இருக்கக்கூடாது கடைசியாக ஒரு கேள்வி அதை உடைத்து முழு கதையையும் உடைத்து நான் அதை மிகைப்படுத்தி இருக்கலாம் கருப்பொருளை யதார்த்தத்திற்கு எதிராக எதிர்பார்ப்பாக வைக்க முடியுமா இது கருப்பொருளில் ஒன்றாக இருக்கலாம் அது இருக்கக்கூடும் நான் சொன்னது போல் பல கருப்பொருள்கள் உள்ளன மேலும் மூலையில் சுற்றி வருவதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் ஒவ்வொரு பெரிய பத்தியும் உங்களுக்கு புதிய விஷயங்களையும் வாழ்க்கையைப் பற்றிய புதிய விஷயங்களையும் சமூகத்தில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் சொல்லும் ஆனால் எதிர்பார்ப்புக்கு எதிராக யதார்த்தமும் மிக முக்கியமான கருப்பொருளாகும் ஏனெனில் ரவி இந்த சிறுவன் மிகவும் எளிமையான எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருக்கிறான் அவர் நீண்ட நேரம் மறைந்தால் அவர் அங்கீகரிக்கப்பட்டதன் வெகுமதியைப் பெறுவார் என்றும் அதுவே அவரது விருதுகள் என்றும் அவர் நினைக்கிறார் அவர் வெட்கப்படுகிறார் உங்களுக்குத் தெரியும் அதைப் பற்றி புன்னகைக்கிறார் அது உங்களுக்கு அப்பாவித்தனம் இது மிகவும் சூத்திரமானது அவருடைய எதிர்பார்ப்புகள் ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதை அவர் உணர்ந்தார் ஏனென்றால் வெளி உலகம் மிகவும் கடுமையாக மாறிவிட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் குழந்தைகள் விளையாட்டிலிருந்து விளையாட்டுக்குச் செல்கிறார்கள் அது அவருக்குத் தெரியாது எனவே அவர் தனது சொந்த உலகத்துடன் தனது சொந்த மனதிற்குள் வாழ்கிறார் எனவே அவரது யதார்த்தங்கள் முற்றிலும் வேறுபட்டவை எனவே அவர் விரும்பினால் அவர் மனதிற்கு வெளியே சிந்திக்க வேண்டும் உங்களுக்குத் தெரியும் சதுர விஷயங்கள் அவர் இந்த உலகில் ஒரு அமைதியான வசதியான இருப்பை வழிநடத்த விரும்பினால் ஏமாற்றமடையக்கூடாது என்பதற்காக உண்மையிலேயே கடினமாக சிந்திக்க வேண்டிய அப்பாவி பாதிக்கப்படக்கூடிய தாழ்ந்த சக்தியற்ற மக்களின் சூழலில் குறைந்தபட்சம் எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது உங்கள் கேள்விகளுக்கு மிக்க நன்றி இந்த உரையாடலைக் கேட்டு நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தீர்கள் என்று நினைக்கிறேன்